ஒரு கிளை எண் jj 3 போது வரைபடத்தின் மொத்தப் பார்வை கிளை 3 க்கு அப்பால் உள்ள மொத்த முனைகளின் எண்ணிக்கை 4 பின்னர் உங்கள் 5 பிறகு 6 பின்னர் 9 அடைப்புக்குறிக்குள் இந்த எண் உண்மையில் வலதுபுறமாக கிளைகிறது இவை முனை எனவே 456 மற்றும் 9 உள்ளன 4 முனைகள் உள்ளன எனவே மேஜையில் இருந்து அட்டவணையைப் பார்த்ததிலிருந்து இது உங்களுடையது மற்றும் இந்த கிளையிலிருந்து இறுதி முனை அனுப்புவது இந்த கிளைக்கு இறுதி முனை அனுப்புவது 3 ஆகும் மற்றும் இறுதி முனை 4 ஆகும் எனவே m1 3 மற்றும் m2 4 மற்றும் 4 முனைகள் உள்ளன 4 5 6 9 எனவே Njj 4 அதாவது jj 3 Njj N3 4 எனவே இங்கே N 4 இந்த அட்டவணையில் இருந்து எனவே நீங்கள் jj 3 எனவே அவற்றை உங்கள் e மேட்ரிக்ஸாக உருவாக்குகிறீர்கள் எனவே k உண்மையில் 1 முதல் 4 வரை மாறுபடும் இங்கே நான் புரிந்துகொள்ளும் வகையில் எழுதவில்லை எனவே அது e314e325e336e349 இப்போது மீண்டும் jj 4 ஆக இருக்கும்போது மேஜையைப் பாருங்கள் கிளை எண் 4 அதனால் அதாவது அடைப்புக்குறிக்குள் உள்ள இந்த கிளை சிவப்பு சிவப்பு மை அடைப்புக்குறிக்குள் உள்ள எண் அது கிளை எண் அது அனுப்பும் முனை முனை 4 மற்றும் இறுதி முனை பெறுதல் 5 எனவே m1 4 m2 5 மற்றும் எண் இந்த கிளைக்கு அப்பால் உள்ள முனைகள் வெறும் 5 மற்றும் 6 எனவே NjjN42 அதாவது e415e426 இதேபோல் கிளை எண் jj 5 ஆக இருக்கும்போது எனவே m1 5 மற்றும் m2 6 மற்றும் இந்த கிளைக்கு அப்பால் ஒரு முனை மட்டுமே முனை 6 மற்றும் Njj1 க்கு ஏனெனில் ஒரே ஒரு முனை உள்ளது அதாவது e51 6 என்ற 1 உறுப்பு மட்டுமே இப்போது கிளை 6 க்கு வாருங்கள் அது உங்கள் கிளை 6 எனவே jj 6 ஆக இருக்கும்போது நீங்கள் அனுப்பும் முனை முனை 2 ஆகவும் முனை 7 என்பது பெறுதல் முனை ஆகும் எனவே m1 2 m2 7 மற்றும் இந்த கிளைக்கு அப்பால் 2 முனைகள் மட்டுமே உள்ளன 7 மற்றும் 8 எனவே இது 7 8 மட்டுமே 2 முனைகள் உள்ளன எனவே NjjN62 அதாவது e 61 7 e62 8 அடுத்து நீங்கள் கிளை 7 க்கு வாருங்கள் அதாவது இதற்கு அப்பால் உள்ள இந்த கிளை அட்டவணையைப் பாருங்கள் இங்கே இந்த கிளைக்கு அப்பால் 1 முனை மட்டுமே உள்ளது ஆனால் அது இறுதி முனை 7 ஐப் பெறும் முனை 8 எனவே m1 7 m2 8 எனவேNjjN71 எனவே e71 8 கிளை 8 க்கு வாருங்கள் அதாவது இந்த கிளை இது கிளை 8 அது அனுப்பும் இறுதி முனை 4 பெறுதல் முடிவு 9 இந்த கிளைக்கு இறுதி முனை எனவே m1 4 அனுப்பும் இறுதி முனை m2 9 இந்த கிளைக்கான இறுதி முனை NjjN81 எனவே e81 9 இந்த வழியில் நீங்கள் ஒவ்வொரு கிளைக்கும் அப்பால் உள்ள அனைத்து முனைகளையும் அடையாளம் காண்கிறீர்கள் நீங்கள் அதை வைக்க வேண்டும் நீங்கள் கணினி குறியீட்டு முறையை சரியாக எழுதினால் அந்தத் தரவைப் படிக்க வேண்டும் அதனால் அதாவது அனைத்து கிளைகளையும் தாண்டி முனைகள் எப்படி அடையாளம் காண்பது நீங்கள் அட்டவணை வடிவத்தில் வைத்துள்ளீர்கள் ஆனால் அடையாள அல்காரிதமும் உள்ளது அதற்கு பதிலாக அட்டவணையை உருவாக்குவதற்கு பதிலாக முடிவை அனுப்புதல் மற்றும் இறுதி முனை மற்றும் கிளை எண் பெறுதல் ஆகியவற்றை அடையாளம் காண முடியும் ஆனால் இந்த பாடத்திட்டத்திற்கு நான் இந்த விஷயத்தை அட்டவணை வடிவத்தில் உங்களுக்கு வழங்குவதை விட அதை தவிர்க்க வேண்டும் என்று முடிவு செய்துள்ளேன் அதாவது நீங்கள் சரியாக புரிந்து கொள்வது எளிதாக இருக்கும் எனவே இது உங்கள் அடுத்தது அதாவது ஒவ்வொரு கிளைக்கும் அப்பால் உள்ள அனைத்து முனைக்களையும் சரியாகக் கண்டுபிடிப்பது எப்படி என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் அடுத்தது சமன்பாடு 27 எனவே நீங்கள் சமன்பாட்டை மீண்டும் எழுதினால் இந்த சமன்பாடு உண்மையில் மீண்டும் எழுதப்படுகிறது Ijjk1Niejjk ஆனால் ஒரு விஷயத்தை நான் மீண்டும் சொல்கிறேன் நான் கணித வடிவத்தில் எழுதும்போது நான் I1 I1 என்று சொல்லும் பின்னொட்டு என்று எழுதுகிறேன் நீங்கள் I2 எழுதும் போது நான் உண்மையில் I2 சரி இந்த வழியில் நான் கணிதத்தில் எழுதுகிறேன் குறியீட்டுக்காகவும் நாம் I1I2 ஐ விட எழுத வேண்டும் இதேபோல் உங்களிடம் மொத்த கணக்குகளின் எண்ணிக்கை இருந்தால் INB எனவே இது நான் I சரியாக இருக்க வேண்டும் இதேபோல் முந்தைய சொற்பொழிவில் நான் சொன்னேன் என்று நினைக்கிறேன் அதேபோல் r இருந்தால் அது உண்மையில் r அதே விஷயம் r மற்றும் r என்றால் அது ஒன்றுதான் எனவே x மற்றும் PL மற்றும் QL போன்றவற்றிற்கு எந்த குழப்பமும் இருக்கக் கூடாது எடுத்துக்காட்டாக சுமை PL2 என்றால் இந்த PL அதே விஷயம் PL3 என்றால் அது PL அதே விஷயம் இதே போல் Q எனவே ஏதேனும் எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது எனவே சமன்பாடு சமன்பாட்டில் இருந்து இந்த கிளை மின்னோட்டம் 27 நாம் மீண்டும் எழுதுகிறோம் Ijjk1Niejjk ஏனென்றால் கிளைக்கு அப்பால் உள்ள அனைத்து முனைகளையும் நீங்கள் அடையாளம் காண வேண்டும் எப்படி என்று பாருங்கள் jj 1 போது நாம் NjjN18 ஐப் பார்த்தோம் எனவே jj 1 மற்றும் N18 எனவே I1k18ie1k விவரங்கள் நான் அதை மதிப்பிடுவேன் நீங்கள் புரிந்துகொள்வது எளிதாக இருக்கும் இப்போது நாங்கள் உங்கள் k 12 8 ஐ விரிவுபடுத்துகிறோம் பிறகு அது I1ie11ie12ie13ie14ie15ie16ie17ie18 ஏற்கனவே இது உங்களுக்கு விளக்கப்பட்டது அந்த e112 e123 e134 e145 e156e167e178 e189 இந்த அனைத்து கூறுகளும் உங்களுக்கு சரியாக விளக்கப்பட்டுள்ளன எனவே நீங்கள் இங்கே என்ன மாற்றுகிறீர்கள் நீங்கள் இங்கே மாற்றினால் அட்டவணையில் இருந்து பின்னர் அது I1i2i3i4i5i6i7i8i9 இது சமன்பாடு 30 அதாவது நீங்கள் கிளையைப் பார்த்தால் மீண்டும் எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது அந்த வரைபடத்தில் நான் I1 ஐ எழுதுகிறேன் அது உண்மையில் I அதாவது சுமை மின்னோட்டம் i2 உண்மையில் அதே சமயம் i அதேபோல் உங்கள் i8 உண்மையில் அது நான் i அதே தான் எனவே அர்த்தம் ஒன்றுதான் ஆனால் நான் கணிதத்தில் எழுதும் போது பின்னொட்டு எடுத்தேன் ஆனால் நான் அந்த கணினியில் விளக்க முயற்சிக்கும்போது கணினி குறியீட்டை எப்படி உருவாக்குவது அல்லது அதன்படி நான் இப்படித்தான் எழுதுகிறேன் நீங்கள் விஷயங்களை சரியாக புரிந்துகொள்வது எளிது எனவே நீங்கள் இந்த கிளைக்கு அப்பால் இருந்தால் அதாவது கிளை அந்த I1 மின்னோட்டம் இந்த கிளையின் இந்த பெறுதல் முனை உட்பட i2i3i4i5i6 பின்னர் i7i8 மற்றும் i9 நீங்கள் இந்த அனைத்து சுமை மின்னோட்டத்தையும் சேர்த்தால் இது உண்மையில் உங்கள் கிளை மின்னோட்டமாகும் அங்கு நீங்கள் அதை எழுத விரும்பினால் I1 நாம் கிர்ச்சாஃப்பின் முதல் விண்ணப்பிக்கும் சமம் Kirchhoffs first law இங்கே சட்டம் பிறகு இப்படி எழுதாதே மின்னோட்டம் கிளைக்கும் அனைத்து சுமை மின்னோட்டத்தையும் தொகுப்பதே எங்கள் குறிக்கோள் நீங்கள் கிர்ஷாப்பின் முதல் சட்டத்தை முனை 2 இல் பயன்படுத்தினால் உங்கள் i1 உங்கள் I1I2I6i2 என்ற மற்றொரு நிறத்தைப் பயன்படுத்தட்டும் சரி ஆனால் நீங்கள் I2 ஐயும் மாற்றினால் I6i2i3 ஒவ்வொரு கிளைக்கும் அப்பால் வரும் அனைத்து சுமை மின்னோட்டத்தையும் பெறுவீர்கள் எனவே இந்த விஷயத்திலும் நீங்கள் I1i2i3i4i5i6i7i8i9 இதை நீங்கள் புரிந்துகொள்வது எளிது என்று நான் நினைக்கிறேன் நாங்கள் அதை உருவாக்க முயற்சிக்கும் விதம் மிகவும் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன் உங்களுக்கு எளிதானது சரி அதேபோல நான் அப்படிச் சொல்லும்போது நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள முடியும் அதனால் தான் இந்த விளக்கத்திற்காக எல்லாம் எழுதப்பட்டுள்ளது போது jj2 NjjN25 I2k15ie2kபோது ஏனெனில் இது சமன்பாடு 27 இலிருந்து எடுக்கப்பட்டது எனவே I2ie21ie22ie23ie24ie25 இப்போது நாம் இந்தe213 e224 e235 e246 e259 இவை அனைத்தையும் நாங்கள் விளக்கியுள்ளோம் எனவே I2i3i4i5i6i இது சமன்பாடு 31 ஆகும் அதேபோல் jj 3 போது எனவே சமன்பாடு 27 இலிருந்து வந்தது அந்த NjjN34 I3k14ie3k ie31ie32ie33ie34 நாம் e314e325e336e349 அதனால் அதாவது I3i4i5i6i அது கிளை 3 மூலம் மின்னோட்டம் இதைத் தாண்டி இவை அனைத்தும் சுமை மின்னோட்டம் i4i5i6 மற்றும் i இது சமன்பாடு 32 சரி அடுத்துjj4 NjjN42 I4k12ie4kie41ie42i5i இதுதான் நான் 33 சமன்பாட்டை உருவாக்கியுள்ளேன் அதேபோல் jj5 NjjN51 ஆக இருக்கும்போது I5k11ie5kie51i6 எனவே I உண்மையில் இதுதான் கிளை மின்னோட்டம் அதே மின்னோட்டம் சுமைக்குச் செல்கிறது ஏனென்றால் இது கடைசி கிளை உங்கள் இந்த i கிளை இந்த பக்க கிளைகளின் கடைசி கிளை அதனால் தான் I5i எனவே jj6 ஆக இருக்கும்போது இந்தப் பக்கம் இது உங்கள் கிளை எண் 6 ஆனால் 7 மற்றும் 8 ஆகிய 2 முனைகள் உள்ளன எனவேN62 எனவேjj6 NjjN62 அதாவது I6k12ie6kie61ie62i7i எனவே இது சமன்பாடு 35 ஆகும் இப்போது இதேபோல் jj7 NjjN71 இது கடைசி கிளை இந்த கிளைக்கு அப்பால் வேறு எந்த கிளையும் இல்லை என்று அர்த்தம் எனவே இது பெறும் முடிவு முனை எனவே I7i அதிலிருந்து இந்த சுற்றிலிருந்து நீங்கள் எளிதாகச் சரியாகச் செய்யலாம் எனவேI7k11ie7kie71i8 jj8 அதாவது இந்த கிளை 4 முதல் 9 வரை இந்த முனை 9 மட்டுமே உள்ளது மற்றும் அடிப்படையில் I8i ஏனெனில் இதுவும் இந்த கிளைக்கு அப்பால் அல்லது அதற்கு அப்பால் வேறு கிளை இல்லை இங்கு ஒரே முனை எனவே I8i எனவே இங்கே NjjN81 எனவே I8k11ie8kie81i9 இது சமன்பாடு 37 அதாவது இந்த e மேட்ரிக்ஸ் வரைபடத்தை கூட வைக்க நான் எப்படி கேட்கிறேன் என்பது மிகவும் பெரியது இந்த மேட்ரிக்ஸை நீங்கள் எளிதாக உருவாக்க முடியும் மேலும் இந்த தரவை வாசிக்க இதை நீங்கள் கம்ப்யூட்டருக்கு ஊட்டலாம் பின்னர் அடையாள அல்காரிதம் தேவையில்லை தானாகவே அது அதைப் படிக்கும் அது கிளை மின்னோட்டத்தைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கும் சுமை மின்னோட்டங்கள் i1 i2 i i அனைத்தும் தெரியும் ஆனால் எப்படி கணக்கிடுவது எனவே இந்த கிளை தற்போதைய மதிப்பீடு இதை எப்படி செய்வது என்று நான் உங்களுக்குக் காட்டியுள்ளேன் இப்போது சுமை ஓட்ட முறை இப்போது நாம் சுமை ஓட்டத்தை எப்படி தீர்க்க வேண்டும் என்று வர வேண்டும் இப்போது நமக்கு என்ன சரியாக இருக்கும் எனவே இது உங்கள் கிளை தற்போதைய மதிப்பீடு மேலும் இது ஒன்றைப் பிடிக்கும் இது i எப்போது உதாரணம் எடுக்கும் அல்காரிதம் பக்கவாட்டு கிளைகள் கூட கொடுக்கப்பட்டுள்ளது அந்த வழிமுறைகள் அனைத்து விஷயங்களுக்கும் சரியானவை இது ஒரு முக்கிய ஊட்டி வழக்கு என்றாலும் அல்லது பக்கவாட்டு கிளைகளில் நீங்கள் இந்த முறையை இந்த பக்கவாட்டு கிளைகள் அல்லது பிரதான ஊட்டி என்று அழைக்கிறீர்கள் உங்கள் சுமை ஓட்ட வழிமுறை விளக்கப்பட்டுள்ளது அது உண்மையில் இரண்டிற்கும் செல்லுபடியாகும் எனவே அதனால்தான் e மேட்ரிக்ஸ் சரியாக வரையறுக்கப்படுகிறது இது ஒரு முக்கிய ஊட்டியாக இருந்தாலும் அல்லது பக்கவாட்டாக இருந்தாலும் சரி இந்த உரிமையை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் எனவே அடுத்து நாம் அல்லது சுமை ஓட்ட முறை 2 க்கு வருவோம் அதே வரைபடத்தை எடுப்போம் ஆனால் நாங்கள் மற்றொரு நுட்பத்திற்கு செல்வோம் இந்த 2 நுட்பங்களை மட்டுமே நாம் சரியாக கற்றுக்கொள்வோம் எனவே முதலில் நீங்கள் இங்கே முந்தைய வழக்கில் சிக்கலான எண்கள் சம்பந்தப்பட்டிருப்பதைக் கண்டோம் அதாவது முக்கோணவியல் சொற்கள் சரியாக வருகின்றன ஆனால் இந்த வழக்கில் இரண்டாவது முறை சுமை ஓட்ட ஆய்வுகளில் தரத்திற்கு மாறாக முக்கோணவியல் செயல்பாடுகளை அகற்ற முயற்சிப்போம் சரி நாங்கள் மின்னழுத்த அளவை மட்டுமே தீர்க்க முயற்சிப்போம் ஏனென்றால் விநியோக அமைப்பில் துணை மின்நிலையத்தில் இருந்து ஊட்டி வால் முனை வரை உள்ள மின்னழுத்த கோணத்தின் மாறுபாடு மின்னழுத்த கோணத்தின் மாறுபாடு மிக மிக சிறியது எனவே நாம் சிலவற்றைக் கண்டுபிடிப்போம் வழிமுறை அது மின்னழுத்த அளவை தீர்க்கும் இங்கு நான் எல்லா கணிதத்தையும் செய்யும்போது விஷயங்கள் கடினம் அல்ல ஆனால் விஷயங்கள் எப்படி இருக்கும் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆனால் நாம் முன்பு என்ன மின் மேட்ரிக்ஸை உருவாக்கியோமோ அந்த மின் மேட்ரிக்ஸ் அதனுடன் கூடுதலாக தேவைப்படுகிறது நாம் f மேட்ரிக்ஸ் எனப்படும் மற்றொரு மேட்ரிக்ஸை உருவாக்குவோம் இவை 2 தேவை ஆனால் நேரடியாக நாம் அனைத்து மின்னழுத்த அளவுகளையும் பெறுவோம் இப்போது முதலில் நீங்கள் படம் 2 ன் கிளை 1 க்கு சமமான மின்சாரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதன் பொருள் என்ன இது உண்மையில் இது ஒரு ரேடியல் நெட்வொர்க் சரி மற்றும் கிளை 1 க்கு இணையான மின்சாரம் என்று நினைக்கிறேன் அதாவது கிளை 1 க்கு இணையான மின்சாரம் என்றால் என்ன வழக்கு எனவே இது உண்மையில் இந்த வழக்கில் துணை மின்நிலையம் இது இங்கே துணை மின்நிலையம் இது துணை மின்நிலையம் சரி இதுதான் கிளை மின்னோட்டம் I பாய்கிறது எனவே நான் அதை இங்கே அடைப்புக்குறிக்குள் வைக்கிறேன் ஆனால் அதே விஷயம் சரியான பின்னொட்டு அல்லது I அடைப்புக்குறிக்குள் 1 அதே விஷயம் எனவே இந்த மின்னழுத்தம் இது துணை மின்நிலையம் என்று கூறுகிறது இது உங்கள் சோர்வான பாஸ் ஆகும் இது விநியோக சுமை ஓட்டத்திற்கு பின்னர் பார்க்கும் இது | V1 | மின்னழுத்த அளவு மீண்டும் மீண்டும் உள்ளது நான் மோட் V1 மோட் V2 ஐ உச்சரிக்க மாட்டேன் அதனால் நான் வெறுமனே செய்வேன்|V1|∠1 ஆனால் இது அளவு என்பதை புரிந்து கொள்ள முடியும் எனவே |V1|∠11 என்பது உங்கள் மந்தமான பாஸ் ன் கோணமாகும் ஆனால் எங்கள் ஆய்வுக்கு 10 என்று கருதுவார்கள் ஆனால் அது அப்படி இல்லை 1சொல்லும் அதேபோல் இந்த முனை 2 இது மின்னழுத்த அளவு V22 இது முனை 1 நிகர முனை 2 மின்னோட்டம் இந்த கிளை 1 க்கு பாய்கிறது உண்மையில் இது உங்கள் கிளை 1 இந்த 1 மற்றும் 2 மின்சாரம் சமமானது மின் சமமான உரிமை என்ன இது I1 மற்றும் இந்த கிளையின் மின்மறுப்பு rjx r1 x1 க்கு பதிலாக நீங்கள் எடுத்துள்ளீர்கள் என்று இதை நான் அடைப்புக்குறிக்குள் வைத்தேன் முனை 2 மூலம் வழங்கப்பட்ட மொத்த சுமை என்ன என்பதை இப்போது நீங்கள் பார்க்க வேண்டும் அதாவது இங்கே இது கிளை 1 ஆனால் நீங்கள் அழைக்கும் போது இதைப் பாருங்கள் இந்த மின்னோட்டம் இந்த கிளைக்கு 1 முதல் 2 வரை செல்லும் போது சிறிது சக்தி பின்னர் இந்த கோடு வழியாக பாய்கிறது சில இந்த சுமைக்கு செல்கிறது சில மேலும் இந்த கிளை 6 வழியாக செல்கிறது சில சக்தி என்றால் சில சக்தி கிளை 2 க்கு போகிறது சில சக்தி கிளை 6 ஆக போகிறது மற்றும் சில சுமை ஆகும் எனவே இறுதியில் இங்கே எது வந்தாலும் அது உண்மையில் சமமான சுமை அதனால்தான் PjQ ஐப் பிரிப்பது இந்த முனை மூலம் வழங்கப்படும் மொத்த சுமை அதாவது இது உங்களுடையது உங்கள் முனை 2 அதாவது இந்த முனை 2 மூலம் வழங்கப்படும் இந்த மொத்த சுமை இந்த இடத்தில் ஏற்றுகிறது என்று அர்த்தம் மின்சாரம் சரியான சுமைக்குச் செல்கிறது அது உண்மையில் இந்த முனை 2 மூலம் அளிக்கப்படும் மொத்த சுமை அதனால்தான் இது முனை 2 PjQ மூலம் அளிக்கப்படும் மொத்த சுமை ஆகும் இந்த விளக்கத்திற்கு வருவதற்கு முன் நான் P மற்றும் உங்கள் Q என்று அர்த்தம் இது கிளை என்று பார்த்தால் இது கிளை 1 P என்றால் என்ன P இந்த முனை 2 மூலம் வழங்கப்படும் மொத்த சுமை உண்மையான சக்தி சுமை இருக்கும் அதாவது P உண்மையில் இந்த கிளையின் சுமை இங்கே இருக்கும் நான் சொல்கிறேன் i மின்னோட்டம் ஆனால் உண்மையான சுமை PL2jQL இந்த வரைபடத்தின் பிரதான ஊட்டி வழக்கில் நான் முன்பு காட்டியுள்ளேன் ஆனால் இங்கே ஒரு இடம் ஒரு பிரச்சனை அதனால் அது விகாரமாக மாறும் நான் இப்போது எழுதினேன் ஆனால் அது உங்கள் சுமை PL QL PL QL எனவே இந்த கிளை 1 ஐத் தாண்டி என்னென்ன சுமைகள் இருந்தாலும் அது உங்கள் PL2PL3PL4 அது எதுவாக இருந்தாலும் அதைச் சரியாகச் சேர்த்து இழப்பையும் நீங்கள் கணக்கிட வேண்டும் எனவே இந்த கிளையைத் தாண்டி இந்த கிளை எதுவாக இருந்தாலும் அந்த இழப்பு என்னவாக இருக்கும் அது உள்ளூர் சுமைக்கு ஏற்றதாக இருக்கும் அதாவது முனையின் சுமை தன்னைப் பெறும் முனை சுமை மேலும் அனைத்தும் இந்த கிளைக்கு அப்பால் உள்ள சுமைகள் இதன் பொருள் இந்த கிளைக்கு அப்பால் உள்ள அனைத்து சுமைகளும் இந்த கிளைக்கு அப்பால் உள்ள அனைத்து கிளைகளிலும் உள்ள அனைத்து மின் இழப்புகளும் இந்த கிளைக்கு அப்பால் உள்ள அனைத்து மின் இழப்புகளும் ஆகும் இது உண்மையில் முனை 2 மூலம் வழங்கப்படும் உங்கள் உண்மையான சக்தி சுமை மூலம் வழங்கப்படும் மொத்த சுமை ஆகும் இதேபோல் எதிர்வினை சக்தி சுமையை நீங்கள் கருத்தில் கொள்ளும்போது அது சுமை 2 மூலம் அளிக்கப்படும் மொத்த எதிர்வினை சக்தி சுமை ஆகும் அதாவது அது Q எதுவாக இருந்தாலும் அது உங்கள் முனை Q முனை 2 Q வினைத்திறன் சுமை மேலும் இந்த கிளைக்கு அப்பால் உள்ள அனைத்து முனைகளின் அனைத்து எதிர்வினை சுமை மேலும் இந்த கிளைக்கு அப்பால் உள்ள அனைத்து கிளைகளின் எதிர்வினை சக்தி இழப்புகள் அதாவது கிளை 1 க்கு அப்பால் இது உண்மையில் கிளை 1 இங்கே நான் படம் 3 ஐ குறித்தேன் ஆனால் இது கிளை 1 க்கு சமமான மின்சாரம் நீங்கள் விரும்பினால் இதை எழுதலாம் உண்மையில் கிளை 1 உரிமையின் மின் சமமான உரிமை அதனால் அதாவது உங்களுக்கு P மற்றும் Q தெரிந்தால் சட்டங்கள் PL2QL2 PL சுமைகள் தெரியும் ஆனால் சட்டங்கள் தெரியாது எனவே நாம் மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டிய முறையைப் பின்பற்ற வேண்டும் எனவே அது உண்மையில் கிளை 2 க்கு சமமான மின் உரிமை அதே போல் கிளை 1 ஐ மன்னிக்கவும் இதேபோல் கிளை 2 இன் மின் சமமானதை நீங்கள் நினைத்தால் மேலதிக விளக்கத்திற்கு முன் கிளை 2 க்கு சமமான மின்சாரம் வேண்டுமானால் விஷயங்கள் எப்படி இருக்கும் என்று நீங்கள் முதலில் பார்க்கிறீர்கள் அதாவது அனுப்பும் முனை முனை 2 ஆகும் இறுதி முனை பெறுதல் முனை 3 ஆகும் மேலும் இந்த முனைக்கு அளிக்கப்படும் மொத்த சுமை P3jQ இந்த கிளை வழியாக பாயும் மின்னோட்டம் I மற்றும் மின்மறுப்புகள் இந்த கிளையின் r jx ஆகும் எனவே கிளை 1 க்கு நான் காட்டிய வழி இதுதான் இது கிளை 2 க்கு சமமான மின்சாரம் இப்போது இது கிளை 2 க்கு இணையான மின்சாரம் என்று நீங்கள் நினைத்தால் கிளை உள்ளது நீங்கள் மறந்துவிடுகிறீர்கள் இதைத்தான் நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம் இந்த முனை 2 க்கு கொடுக்கப்பட்ட மொத்த சுமை என்ன நீங்கள் கிளை 2 க்கு வந்தவுடன் பாருங்கள் நாங்கள் இதை விட்டு வெளியேறுகிறோம் எனவே P மற்றும் Q எதுவாக இருந்தாலும் P இந்த முனையில் ஏற்றப்பட வேண்டும் PL PLPLPLPL இந்த கிளை இழப்பு 3 கிளை 4 கிளை 5 மற்றும் கிளை 8 இதேபோல் உங்கள் எதிர்வினை சுமை மொத்த சுமை இதன் மூலம் வழங்கப்படுகிறது அதாவது Q முனை 3 அது Q இந்த முனையின் QLQLQLQLQL இழப்பு இந்த கிளையின் இந்த கிளையின் எதிர்வினை இழப்பு கிளை 3 கிளை 4 கிளை 5 மற்றும் கிளை 8 ஆகியவற்றின் எதிர்வினை இழப்பு ஆகும் அது உங்கள் மொத்த P மற்றும் Q ஆகும் மின் சமமான ஒரு பொருளை அழைத்தல்